விரிவாக்கப்பட்ட மேற்பரப்புகள் 1 பொது உருவாக்கம் எனவே நான் இன்னும் 1 டி அமைப்பைப் பார்ப்பேன் பின்னர் 2 டி அமைப்பைப் பார்ப்போம் ஆனால் ரேடியல் ஆயங்களில் 1 டி அமைப்பைப் பார்ப்போம் எனவே நாம் இரண்டாவது விரிவுரையில் பெறப்பட்ட பொதுவான சமன்பாடு என்னவென்றால் இது டெல் ஸ்கொயர் டி மற்றும் qdot க்கு சமமான rhoCp க்கு dT மூலம் பகுதி வழித்தோன்றலாக dT ஆகும் எனவே இப்போது நாம் ரேடியல் ஆயங்களில் லாப்லாசியனை எழுத வேண்டும் அதைச் செய்வது ஒரு கடினமான பணி அல்ல மக்கள் அதைச் செய்திருக்கிறார்கள் எனவே ரேடியல் ஆயத்தொகுப்புகளில் டெல் ஸ்கொயர் டி எனவே நான் லாப்லாசியனில் சப்ஸ்கிரிப்ட் r ஐப் பயன்படுத்தும்போது அது ரேடியல் ஒருங்கிணைப்பு அமைப்பைக் குறிக்கிறது எனவே அது 1 ஆல் rd ஆகவும் r ல் dT ஆல் dr பிளஸ் 1 ஆல் r சதுரம் d சதுரம் T by d ஆகவும் இருக்கும் phi சதுரம் மற்றும் d சதுரம் T மற்றும் dz சதுரம் எனவே ஒரு கணத்தில் நான் ஆயங்களை வரைகிறேன் எனவே இது ஒரு சிலிண்டராக இருந்தால் அது z திசையாகும் மற்றும் இது ஆர திசை மற்றும் அதைச் சுற்றியுள்ள வளைவு எனவே ஒவ்வொரு ரேடியல் புள்ளியையும் சுற்றி ஒரு கோணம் உள்ளது அந்த கோணம் ஃபை என அழைக்கப்படுகிறது எனவே இவை ஒரு உருளை அமைப்பின் 3 ஆயத்தொலைவுகள் மேலும் இது உருளை ஆய அமைப்பில் உள்ள பொதுவான லாப்லாசியன் ஆகும் எனவே இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் கோஆக்சியல் உருளை அமைப்பைப் பார்க்கப் போகிறோம் எனவே நாம் எடுக்கப் போகும் பிரச்சனை கோஆக்சியல் சிலிண்டர் எனவே மையம் இங்கே உள்ளது இது 0 க்கு சமம் மற்றும் உள் சிலிண்டரின் ஆரம் r1 ஆகவும் வெளிப்புற சிலிண்டரின் ஆரம் r2 ஆகவும் இருந்தால் இப்போது அது இங்கே ஒரு திடமான தொகுதி சுவர் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு திடமான சுவர் எனவே கோஆக்சியல் சிலிண்டர்களுக்கு இடையிலான வெப்ப பரிமாற்றத்தைப் பார்க்கிறோம் இது ஒரு திரவத்தால் கூட நிரப்பப்படலாம் இது மற்ற வகையான திரவங்களால் கூட நிரப்பப்படலாம் ஆனால் இப்போது அது ஒரு திடமான சுவர் என்று கருதுவோம் மற்றும் நாம் k என்பது திட சுவரின் பொருளின் வெப்ப கடத்துத்திறன் என்று வைத்துக் கொள்வோம் அதனால் மாதிரி சமன்பாடு என்ன எனவே q புள்ளி 0 மற்றும் நிலையான நிலை என்று வைத்துக்கொள்வோம் மாதிரி சமன்பாடு என்ன எனவே இது டெல் சதுரம் T என்பது 0 எனவே இது 1 D அமைப்பு அது முற்றிலும் ரேடியல் கடத்தல் என்று நாம் கருதினால் உங்கள் மாதிரியானது 1 by rd by dr சமம் 0 அது மாதிரி சமன்பாடு இங்கு வெப்பநிலை T1 என்றும் இங்கு வெப்பநிலை T2 என்றும் நான் குறிப்பிட்டால் எல்லை நிலைமைகளை என்னால் எளிதாகப் படிக்க முடியும் எனவே எல்லை நிலைகள் T இல் r க்கு சமமான r1 என்பது T1 ஆகும் மற்றும் r இல் T என்பது r2 க்கு சமமான T2 ஆகும் எனவே அதுதான் எல்லை நிலை இந்த சமன்பாட்டின் பொதுவான தீர்வு என்ன நீங்கள் முயற்சிக்க விரும்புகிறீர்களா ஆம் மாணவர் பார்க்க நேரம் 0450 ஆம் இது பதிவு அது என்ன நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா C1 ln r கூட்டல் C2 எனவே பொதுவான தீர்வு C1 ln r பிளஸ் C2 ஆகும் ln என்பது இயற்கை மடக்கையைக் குறிக்கிறது எனவே இப்போது நாம் எல்லை நிலைமைகளை மாற்றலாம் எனவே t ஒன்று C1ln r1 பிளஸ் C2 ஆகவும் T2 என்பது C1 ln r2 பிளஸ் C2 ஆகவும் இருக்கும் எனவே இங்கிருந்து நாம் C1 என்பது T1 மைனஸ் T2 என்பதை ln r1 ஆல் r2 ஆல் கண்டுபிடிக்கலாம் மற்றும் C2 என்பது T2 மைனஸ் T1 மைனஸ் T2 ln r2 ஐ ln r1 ஆல் r2 ஆல் வகுக்கவும் எனவே இது மிகவும் எளிதானது இந்த ஒரே நேரத்தில் சமன்பாடுகளைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் கிட்டத்தட்ட படிக்கலாம் நேரியல் சமன்பாடுகள் எனவே நாம் மாற்றும் போது நாம் அதை கண்டுபிடிக்க முடியும் வெப்பநிலை விநியோகம் எனவே வெப்பநிலை விநியோகம் T ஆனது T1 கழித்தல் T2 ஆல் ln r1 ஆல் r2 ஆல் ln r ஆல் பெருக்கல் r2 மற்றும் T2 ஆல் வழங்கப்படுகிறது எனவே அதுதான் நான் செய்ததெல்லாம் அந்தச் சமன்பாட்டின் பொதுவான தீர்வுக்கு இந்த மாறிலிகளை மாற்றியமைத்தேன் இது வெப்பநிலை விவரக்குறிப்பு எனவே நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் வெப்பநிலை சுயவிவரத்தை நாம் அறிவோம் குணாதிசயத்தில் அடுத்த படி என்ன வெப்ப பரிமாற்ற வீதத்தைக் கண்டறிய q என்றால் என்ன Dr ஆல் மைனஸ் k ல் dT இல் இருந்து ஆனால் இங்கே கேட்ச் ஆனது அந்த பகுதி இப்போது ரேடியல் நிலையின் செயல்பாடாக உள்ளது இல்லையா எனவே நீங்கள் ஆரம் செல்லும்போது வெப்பப் பரிமாற்றத்தின் குறுக்குவெட்டு பகுதி வேறுபட்டதாக இருக்கும் எனவே வெப்ப பரிமாற்ற வீதத்தின் கணக்கீட்டில் நீங்கள் காரணியாக இருக்க வேண்டும் எனவே டி A r minus k 2pi r L என்றால் என்ன எனவே சிலிண்டரின் நீளம் L சிலிண்டரின் நீளம் L என்றால் அது dr ஆல் dT ஆக மைனஸ் k 2pi r L ஆகும் எனவே dr ஆல் dT என்பது T1 கழித்தல் T2 ஐ ln r1 ஆல் r2 ஆல் r2 ஆல் r ஆல் 1 ஆல் r2 ஆக வகுக்கப்படுகிறது எனவே அது தான் அது ஒன்றும் இல்லை ஆனால் 1 ஆல் r T1 மைனஸ் T2 ஐ ln r1 ஆல் r2 ஆக மாற்றுகிறது எனவே நான் சாய்வை மாற்ற முடியும் மேலும் அது q r ஆனது மைனஸ் k 2pi r L ஐ T1 மைனஸ் T2 ஆக r ஆல் ln r1 ஆல் r2 ஆல் வகுக்கப்படும் எனவே அது q r ஆனது மைனஸ் 2pi k L ஐ T1 கழித்தல் T2 ஆக ln r1 ஆல் r2 ஆல் வகுக்கப்படும் அப்படியென்றால் ஏன் இங்கு எதிர்மறை அடையாளம் இருக்கிறது வெப்ப பரிமாற்ற வீதம் எதிர்மறையாக உள்ளதா மாணவர் சரி T2 ஐ விட T1 பெரியது என்று நான் கூறினால் மாணவர் r1 சிறியது எனவே ln r1 ஆல் r2 எதிர்மறையானது எனவே இப்போது இங்கு கையெழுத்திடுவதில் சிக்கல் உள்ளது நீங்கள் சரியான மரபுகளைப் பின்பற்றி உங்கள் மாதிரி சமன்பாடுகளை சரியாக எழுதினால் உங்கள் தீர்வில் நீங்கள் காணக்கூடிய எந்த அறிகுறி தவறும் இருக்காது எனவே இது மிகவும் முக்கியமானது உங்கள் மாதிரி சமன்பாடுகளில் நீங்கள் எழுதும் அனைத்து விதிமுறைகளின் சரியான அறிகுறி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் உண்மையில் இந்த மாதிரி சமன்பாடுகள் அனைத்தையும் பல முறை பயிற்சி செய்து மாதிரிச் சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு காலத்திலும் நீங்கள் வைக்க வேண்டிய சரியான அறிகுறி இது என்று உங்களை நீங்களே நம்பிக் கொள்ளுமாறு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் எனவே நான் அதை 2pi k L ஆக T2 மைனஸ் T1 ஆக எழுதலாம் ln r1 ஆல் r2 ஆல் வகுத்து மீண்டும் ஒருமுறை நான் முன்பு செய்ததைப் போலவே எதிர்ப்பை வரையறுக்க முடியும் எனவே R ரெசிஸ்டன்ஸ் என்பது T2 மைனஸ் T1 ஐ q ஆல் சொல்லலாம் அது ln r1 ஐ r2 ஆல் 2pi k L ஆல் வகுக்கப்படும் எனவே வெப்ப கடத்துகைக்கு திட சுவரால் வழங்கப்படும் க்கு இடையே உள்ள எதிர்ப்பாகும் உருளை அமைப்பில் எனவே 1 டி அமைப்பில் நீங்கள் பெற்றதை விட எதிர்ப்பிற்காக நீங்கள் பெறும் வடிவம் முற்றிலும் வேறுபட்டது என்பதை நினைவில் கொள்ளவும் அதாவது குறுக்கு வெட்டு பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தால் இந்த 2pi வருகிறது மேலும் நீங்கள் ஒரு யூனிட் நீளத்திற்கு வலதுபுறம் உள்ள இடத்தில் A by l உள்ளதைப் போலல்லாமல் இங்கு தோன்றும் நீள அளவுகோலை மட்டுமே நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே குறுக்கு வெட்டுப் பகுதியின் காரணமாக 1 டி அமைப்பில் நீங்கள் பெற்றதை விட சற்று வித்தியாசமான வடிவம் உள்ளது என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் வெப்பநிலை விவரக்குறிப்பு என்ன நான் இப்போது r1 மற்றும் r2 இடையே வெப்பநிலை சுயவிவரத்தை வரைய விரும்புகிறேன் வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் இது எதிர்மறையானது அல்ல ஆனால் T2 எனவே T1 T2 ஐ விட பெரியது என்று நான் கூறும்போது எனவே நான் ஆம் என்று வரையறுக்க வேண்டும் எனவே உங்களிடம் r2 ஆல் r1 உள்ளது எனவே நீங்கள் எப்படி வரையறுக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து எனவே உங்கள் அளவுகளை வரையறுக்கும்போது மிகவும் கவனமாக இருங்கள் சரியான அடையாள மரபுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் எனவே இப்போது T1 T2 ஐ விட பெரியது என்று நான் சொன்னால் வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் எனவே இது T1 மற்றும் T2 ஆகும் T2 ஐ விட T1 பெரியது என்று சொன்னேன் எனவே வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் இது மடக்கை குறையும் செயல்பாடாக இருக்கும் ஒரு இருக்கும் எனவே அதைப் படிப்பது மிகவும் எளிதானது எனவே வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதி நிலையானதாக இருக்கும் கார்ட்டீசியன் ஆயங்களில் நீங்கள் பெற்றதைப் போலல்லாமல் உங்களிடம் ஒரு நேரியல் சுயவிவரம் உள்ளது இங்கே உங்களிடம் மடக்கை சுயவிவரம் உள்ளது எனவே மாதிரி சமன்பாடுகளை எழுதுவதற்கு முன்பே சுயவிவரம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இப்போதே நாம் மாதிரி சமன்பாடுகளை எழுதினோம் சுயவிவரம் என்ன என்பதைக் கண்டுபிடித்தோம் ஆனால் அதற்கு நேர்மாறாகச் செய்வதும் முக்கியம் இல்லையெனில் நீங்கள் பெறும் தீர்வு உங்களுக்கு கிடைத்த தீர்வுதானா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் சரி அல்லது தவறு எனவே மாதிரியை எழுதாமல் கூட நீங்கள் பெறக்கூடிய இயற்கையான வெப்பநிலை சுயவிவரம் என்னவாக இருக்கும் என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எனவே எந்தவொரு மாடலிங் பயிற்சியிலும் இது மிகவும் முக்கியமானது சமன்பாட்டை எழுதுவதற்கு முன்பே நீங்கள் பெறக்கூடிய தீர்வு என்ன அல்லது தோராயமான தீர்வு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்தத் துறையில் பல்வேறு படிப்புகளைச் செய்யும்போது நீங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான நுண்ணறிவு இது எனவே கலப்பு சுவர் மற்றும் ரேடியல் அமைப்புகளைப் பார்ப்போம் எனவே இவை அனைத்தும் கடந்த விரிவுரையில் நாம் பார்த்தவற்றின் நீட்சிகள் என்பதை நீங்கள் உடனடியாக புரிந்துகொள்வீர்கள் எனவே முக்கியமாக உங்களிடம் பல செறிவு உருளைகள் உள்ளன மற்றும் மாதிரி சமன்பாடு என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் எதிர்ப்பு நெட்வொர்க் எதுவாக இருக்க வேண்டும் எனவே நான் இங்கே குறுக்குவெட்டை மட்டுமே வரையப் போகிறேன் எனவே இப்போது ஆரம் r1 r2 மற்றும் r3 என்றால் மேலும் இங்கு பாயும் சூடான திரவமும் வெளியில் பாயும் குளிர் திரவமும் நம்மிடம் இருப்பதாகச் சொல்லலாம் மேலும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் h2 என்றும் T முடிவிலி 2 என்பது வெப்பநிலை என்றும் கூறலாம் மேலும் இங்கு வெப்பநிலை T infinity 1 மற்றும் h1 ஆகும் மற்றும் நான் இடைமுக வெப்பநிலை T1 T2 மற்றும் T 3 தெரிந்தால் எனவே இப்போது நான் எதிர்ப்பு நெட்வொர்க்கை வரைய வேண்டும் எத்தனை எதிர்ப்புகள் உள்ளன சுவர்கள் மென்மையானவை என்று நான் கருதினால் தொடர்பு எதிர்ப்பு இல்லை எத்தனை எதிர்ப்புகள் 5 உள்ளன எனவே மொத்தம் 5 எதிர்ப்புகள் உள்ளன அவை என்ன 5 எதிர்ப்புகள் என்ன 4 அல்லது 5 எத்தனை உள்ளன மாணவர் 4 நீங்கள் அனைவரும் விழித்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது 4 மிகவும் நல்லது எனவே எதிர்ப்புகள் என்ன முதலாவது என்ன T இன்ஃபினிட்டி 1 மற்றும் T1 முதல் எதிர்ப்பு என்ன மாணவர் பார்க்க நேரம் 1603 1 மூலம் h1A இப்போது அந்தப் பகுதி என்ன எனவே நான் 1 ஆல் h1A1 என்று சொல்ல வேண்டும் எனவே பகுதி இப்போது உள்ளேயும் வெளியேயும் 2pi r1 L எனவே இந்தப் பகுதி 2pi r1 L எனவே இது குறுக்கு வெட்டுப் பகுதி அல்ல வெப்பப் போக்குவரத்து உண்மையில் வளைந்த மேற்பரப்பில் நிகழ்கிறது எனவே இது நீளம் எனவே வெப்பப் போக்குவரத்து உண்மையில் உருளையின் வளைந்த மேற்பரப்பில் நிகழ்கிறது எனவே பகுதி 2pi r1 ஆக L இங்கே எதிர்ப்பு பற்றி என்ன ln r2 ஐ r1 ஆல் 2pi k1 ஆல் வகுத்தால் k1 என்பது இங்கே வெப்ப கடத்துத்திறன் என்றும் k2 என்பது அங்குள்ள வெப்ப கடத்துத்திறன் என்றும் அழைத்தால் எனவே இது ln r3 ஆல் r2 ஐ 2pi k2 ஆல் L ஆக வகுத்தால் இது 1 ஆல் h2 ஆக A2 ஆக இருக்கும் எனவே இது L ஆக 2pi r2 ஆகும் எனவே இது வெப்பப் போக்குவரத்துப் பகுதி இது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா எனவே மொத்த எதிர்ப்பான R மொத்தம் 1 ஆல் h1 2pi r1L மற்றும் ln r2 ஆல் r1 ஆல் வகுக்க 2pi k1 L பிளஸ் ln r3 ஐ r2 ஆல் வகுக்க 2pi k2 L கூட்டல் 1 ஆல் h 2 r2L மன்னிக்கவும் r3 ஆக இருக்க வேண்டும் நன்றி மீண்டும் நாம் முன்பு செய்த விதத்தில் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை நாம் வரையறுக்கலாம் எனவே q ரேடியல் திசையில் U முறை A ஐ T infinity 1 கழித்தல் T infinity 2 என்று எழுதலாம் எனவே 1 ஆல் UA எனவே எதிர்ப்பின் மொத்தமானது T இன்ஃபினிட்டி கமா 1 ஆல் வழங்கப்படுகிறது கழித்தல் T முடிவிலி காற்புள்ளி 2 ஐ q r ஆல் வகுக்கப்படுகிறது இல்லையா எனவே அது 1 ஆல் U ஆல் ஏ ஆக உள்ளது எனவே அதுதான் கேள்வி எனவே ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்து குணகத்தை வரையறுக்க நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய பகுதி எதுவாக இருக்க வேண்டும் 1 டி அமைப்பில் கார்ட்டீசியன் ஆயத்தொகுப்புகளில் பகுதி ஒரே மாதிரியாக இருந்ததால் அது ஒரு பொருட்டல்ல எனவே இங்கே நீங்கள் இப்போது இரண்டு வெவ்வேறு வெப்ப போக்குவரத்து குணகங்களை வரையறுக்கலாம் U1 மற்றும் U2 மேலும் இந்த U1 உள்பகுதியை அடிப்படையாகக் கொண்டது அதாவது 2pi r1 L மேலும் இது 2pi r2 L ஐ அடிப்படையாகக் கொண்டது எனவே இப்போது உங்களிடம் மாறுபட்ட குறுக்குவெட்டு பகுதி அமைப்பு இருந்தால் ஒட்டுமொத்த அல்லது உலகளாவிய வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆர்வமுள்ள பகுதியின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது எனவே நான் எதைத் தேர்வு செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது எனக்கு இப்போது இரண்டு விருப்பங்கள் உள்ளன எதை நான் தேர்வு செய்ய வேண்டும் எனவே இது நீங்கள் கையாளும் சிக்கலைப் பொறுத்தது மேலும் நீங்கள் மதிப்பிட விரும்பும் அளவுகள் என்ன என்பதைப் பொறுத்தது உதாரணமாக நான் சூடான திரவத்தின் வெப்பநிலையை மதிப்பிட விரும்பினால் சூடான திரவத்தின் வெப்பநிலை என்னவென்று எனக்குத் தெரியும் ஆனால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்குச் சொல்கிறேன் கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை மாற்றுவதற்கு சூடான திரவத்தின் வெப்பநிலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மதிப்பிட விரும்புகிறேன் கூட்டு அமைப்பு மாணவர் ஆம் அது அனைத்தையும் உள்ளடக்கியது எனவே இன்னும் சிறிது நேரத்தில் அதைப் பார்க்கப் போகிறோம் இது அனைத்தையும் உள்ளடக்கியது உங்களுக்கு இருக்கும் ஒரே நன்மை என்னவென்றால் இது கணக்கீடுகளின் அடிப்படையில் சில வசதிகளைக் கொண்டுள்ளது அவ்வளவுதான் நீங்கள் எந்தப் பகுதியைத் தேர்வு செய்தாலும் பரவாயில்லை ஆனால் உங்கள் கணக்கீடுகளைச் செய்வதற்கு வசதியாக விஷயங்கள் இருக்க வேண்டுமெனில் அதன் அடிப்படையில் உங்கள் வெப்பப் போக்குவரத்துப் பகுதியை வரையறுக்கிறீர்கள் சரி நான் வரையறுத்தால் UA மூலம் 1 எனவே வெப்பப் போக்குவரத்து ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை உள் பகுதியின் அடிப்படையில் வரையறுத்தால் அது 1 ஆல் h1 மற்றும் ln r2 ஆல் r1 ஆக r1 ஆக k1 மற்றும் ln r3 ஆக இருக்கும் r2 ஆல் r1 ஆல் கே2 பிளஸ் 1 ஆல் எச்2 இன் ஆர்1 ஆல் ஆர்3 எனவே அது அச்சச்சோ மன்னிக்கவும் 1 by U1 நன்றி எனவே U1 மூலம் 1 நான் செய்ததெல்லாம் நான் சமன்பாட்டை தொடர்புடைய பகுதியால் பெருக்கினேன் மற்றும் இதேபோல் 1 ஆல் U2 என்பது 1 ஆல் h1 ஆக r3 ஆல் r1 மற்றும் ln r2 ஆல் r1 ஆக r3 மூலம் k1 மற்றும் ln r3 மூலம் r2 ஆக r3 ஆல் k2 மற்றும் 1 ஆல் h2 ஆக இருக்கும் எனவே U1 A1 ஆல் 1 என்பது 1 ஆல் U2 A2 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது எனவே அந்த வகையான வெளிப்படையாக நீங்கள் அதை வரையறுக்கப்பட்ட விதத்தில் இருந்து உள்ளுணர்வு செய்யலாம் இது குறித்து இதுவரை ஏதேனும் கேள்விகள் சரி அடுத்த இரண்டு நிமிடங்களில் நாம் என்ன நாம் முடித்த முதல் தலைப்பை விரைவில் சுருக்கமாகச் சொல்லப் போகிறேன் எனவே கடத்தல் செயல்முறையை அளவிட பொது ஆற்றல் சமநிலையைப் பார்த்தோம் எனவே அதன் முக்கிய நோக்கம் வெப்ப பரிமாற்றத்தின் கடத்தல் செயல்முறை முறையை அளவிடுவதாகும் வெப்ப உருவாக்கம் இல்லாமல் 1 டி கடத்தலின் மிக எளிய வழக்கைப் பார்த்தோம் இங்கே கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பைப் பார்த்தோம் நாம் ரேடியல் ஒருங்கிணைப்புகளைப் பார்த்தோம் ரேடியல் அமைப்பைப் பார்த்தோம் எனவே இவை நாம் பார்த்தவை எனவே இது கடத்தல் செயல்முறையின் முதல் அம்சமாகும் எனவே நாம் என்ன பார்க்கப் போகிறோம் அடுத்த தலைப்பு ஆக அந்த பட்டியலில் மூன்றாவது தலைப்பு இப்போது நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் வெப்ப உற்பத்தியையும் சேர்த்தால் என்ன ஆகும் மேலும் இதனுடன் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்களையும் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் கான்செப்ட்களையும் சேர்த்துள்ளோம் என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும் எனவே அடுத்த 5 நிமிடங்களில் நாம் இப்போது பார்க்கப் போவது இன்னும் 10 நிமிடங்களில் தொடங்கும் அடுத்த விரிவுரையில் நீங்கள் வெப்ப உற்பத்தியையும் சேர்த்தால் என்ன ஆகும் வெப்ப உற்பத்தி பூஜ்ஜியம் என்று நாம் இதுவரை கருதினோம் அதையும் சேர்த்தால் என்ன நடக்கும் மற்றும் நாம் இதுவரை செய்த இந்த பகுப்பாய்வு நாம் இதுவரை பார்த்ததில் இருந்து சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே நாம் ஒரு ஸ்லாப் எடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நாம் ஒரு ஸ்லாப்பை எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் க்யூ டாட் என்பது ஸ்லாப் உள்ளே உருவாகும் வால்யூமெட்ரிக் வெப்பம் என்று சொல்லலாம் இது பல்வேறு வழிகளில் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக உள்ளே ஒரு மின் வெப்பமாக்கல் அமைப்பு இருப்பது போலவும் அது ஸ்லாப் உள்ளே வெப்பத்தை உருவாக்குவது போலவும் இருக்கலாம் அல்லது உள்ளே வெப்பத்தைத் தூண்டும் சில எதிர்வினையாகவும் இருக்கலாம் திடமான எதிர்வினைகள் உள்ளன எனவே திடமான எதிர்வினை சில வெப்பத்தைத் தூண்டும் சில வெளிப்புற வெப்ப எதிர்வினை இது ஸ்லாப் உள்ளே சில வெப்பத்தைத் தூண்டுகிறது எனவே வெப்பம் உண்மையில் ஒரு அமைப்பில் அறிமுகப்படுத்தப்படும் பல்வேறு வழிமுறைகள் இருக்கலாம் எனவே ஒரே நேரத்தில் வெப்ப உருவாக்கம் மற்றும் வெப்ப போக்குவரத்து உள்ளது எனவே வசதிக்காக நான் நடுப்புள்ளியை 0க்கு சமமாக வரையறுக்கிறேன் உண்மையில் நான் ஏன் அதைச் செய்தேன் என்பதை நீங்கள் சிறிது நேரத்தில் பார்க்கலாம் பிளஸ் எல் மற்றும் மைனஸ் எல் ஆகியவை இந்த வடிவவியலின் ஒருங்கிணைப்பு அமைப்புகள் என்று சொல்லலாம் ஒரு முனையில் வெப்பநிலை T1 என்றும் மறுமுனை T2 என்றும் நான் கருதினால் எனவே பிரதிநிதித்துவத்தின் மூலம் T2 ஐ விட T1 பெரியது என்று நான் கருதினேன் மேலும் இது ஒரு நிலையான மாநில பிரச்சனை என்று நான் முன்வைக்கிறேன் எனவே இது ஒரு நிலையான பிரச்சனை பின்னர் மாதிரி சமன்பாடு என்ன மாணவர் இது k டெல் சதுரம் T Laplacian பிளஸ் q புள்ளி 0 க்கு சமம் எனவே இது மாதிரி சமன்பாடு எனவே dx சதுரம் மற்றும் q புள்ளி 0க்கு சமமான k d சதுரம் T என எழுதலாம் மற்றும் எல்லை நிலைமைகள் மிகவும் அற்பமானவை மைனஸ் L என்பது T1 மற்றும் T என்பது x க்கு சமம் L என்பது T2 ஆகும் எனவே அதிக முயற்சி இல்லாமல் இந்த சமன்பாட்டை என்னால் தீர்க்க முடியும் எனவே நான் இங்கே தீர்வைப் பெறப் போவதில்லை எனவே அதற்கான தீர்வு என்ன என்பதைத் தருகிறேன் எனவே தீர்வு T இன் x க்கு சமமான q புள்ளியை L சதுரமாக 2 k ஆக 1 மைனஸ் x சதுரம் L சதுரம் மற்றும் T2 மைனஸ் T1 ஆல் 2 க்கு x ஆல் L பிளஸ் T1 மற்றும் T2 ஆல் 2 ஆகும் எனவே அதற்கான தீர்வு மாதிரி இது இரண்டாவது வரிசை வேறுபாடு சமன்பாடு மட்டுமே எனவே அவற்றைத் தீர்ப்பது மிகவும் கடினமான பயிற்சி அல்ல எனவே நீங்கள் உண்மையில் சமன்பாட்டைத் தீர்த்து இது சரியான தீர்வு என்று உங்களை நீங்களே நம்பிக் கொள்ள வேண்டும்